கொடுக்கப்பட்ட ப்ரிஸத்திற்கான குறைந்தபட்ச விலகலின் கோணத்தை தீர்மானித்தல் எனவே கொடுக்கப்பட்ட ப்ரிஸின் ஒளிவிலகல் குறியீட்டை தீர்மானிக்க அடுத்து நான் மற்றொரு பரிசோதனையைப் பற்றி விவாதிப்பேன் ப்ரிஸில் அடிப்படையில் சோதனை 2 ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்திற்கு கொடுக்கப்பட்ட ப்ரிஸின் குறைந்தபட்ச விலகலின் கோணத்தின் அளவீட்டு சோடியம் டி வரி என்று கூறுகிறது நீங்கள் சோடியம் மூலத்தைப் பயன்படுத்தினால் மஞ்சள் ஒளி கிடைக்கும் இது குறிப்பிட்ட அலைநீளத்தைக் கொண்ட ஒரு டி வரி என்று அழைக்கிறது 5893 இந்த அலைநீளத்திற்கான ஆங்ஸ்ட்ரோம் ஒரு ப்ரிஸின் குறைந்தபட்ச விலகலின் கோணம் என்ன நாம் சோதனை ரீதியாக கண்டுபிடிக்க விரும்புகிறோம் சரி கோலிமேட்டரிலிருந்து உங்கள் ப்ரிஸத்தை நீங்கள் ப்ரிஸம் அட்டவணையில் வைக்க வேண்டும் இணையான கதிர்கள் ப்ரிஸத்தின் மீது விழும் ஏனெனில் இது ப்ரிஸத்தின் உள்ளே இந்த ஒளிவிலகல் கதிர் பிரிஸின் அடித்தளத்திற்கு இணையாக இருக்கும் போது உங்களுக்கு குறைந்தபட்ச விலகல் நிலை கிடைக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் ப்ரிஸத்தை வைத்த பிறகு ப்ரிஸத்தை சுழற்றும் சம்பவ கோணத்தை மாற்ற வேண்டும் எங்களிடம் சம்பவ கோணத்தை மாற்றி ஒளிவிலகல் வளர்ந்து வரும் ஒளிவிலகல் கதிர்களைப் பார்ப்போம் பின்னர் இது விலகல் என்பதைக் காண்போம் குறைந்தபட்ச விலகல் என்பது குறைந்தபட்ச விலகலுக்கான நிலை என்றால் நான் சம்பவ கோணத்தை அதிகரித்தால் அல்லது குறைத்தால் இந்த விலகல் இதை விட அதிகமாக இருக்கும் அதனால் அதாவது இந்த பிரதிபலித்த கதிர்கள் வளர்ந்து வரும் கதிர் இது எல்லா நேரத்திலும் அதிக அல்லது குறைந்த நிகழ்வு கோணத்தில் இருக்கும் அது இந்த பக்கத்தை சுழற்றும் அது இந்த பக்கத்தை நகர்த்தும் நான் ப்ரிஸத்தை கடிகார திசையில் சுழற்றும்போது அது இந்த பக்கத்தை நகர்த்தும் அல்லது நான் கடிகார திசையில் சுழற்றினால் அது இந்த பக்கத்தை நகர்த்தும் இந்த நிலையை நாம் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் இது குறைந்தபட்ச விலகல் நிலை பின்னர் குறைந்தபட்ச விலகல் நிலையைக் கண்டறிந்த பிறகு நாங்கள் இங்கே தொலைநோக்கி வைப்போம் நாங்கள் இங்கே தொலைநோக்கி வைத்து வாசிப்பை எடுப்போம் இந்த வாசிப்பு தீட்டா 1 என்று சொன்னால் வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 ஆகியவற்றில் வாசிப்பை எடுத்துக் கொண்டால் தொலைநோக்கியை இங்கே வைக்கும் நேரடி கதிரின் வாசிப்பை எடுத்துக்கொள்வோம் இந்த ப்ரிஸம் டேபிள் ப்ரிஸத்தை அகற்றாவிட்டால் எனக்கு நேரடி கதிர் கிடைக்காது நான் ப்ரிஸத்தை அகற்றுகிறேன் பின்னர் எனக்கு நேரடி வாசிப்பு கிடைக்கும் அது தீட்டா 2 என்றால் தீட்டா 1 க்கும் தீட்டா 2 க்கும் இடையிலான வேறுபாடு இதுதான் இவை குறைந்தபட்ச விலகலின் கோணமாக இருக்கும் எனவே முதலில் மீண்டும் எந்தவொரு சோதனைக்கும் நீங்கள் வெர்னியர்ஸ் இருவருக்கும் வெர்னியர் மாறிலியைக் கண்டுபிடிக்க வேண்டும் நான் அதே பக்கத்தை சரியாகக் காட்டுகிறேன் ஏற்கனவே விளக்கினேன் எங்கள் விஷயத்தில் வெர்னியர் மாறிலி வெர்னியர் 1 க்கும் வெர்னியர் 2 க்கும் 20 வினாடிகள் ஆகும் தரவு பதிவு அல்லது குறைந்தபட்ச விலகல் நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் முதலில் நான் அமைக்க வேண்டும் குறைந்தபட்ச விலகல் நிலையை நான் பெற வேண்டும் நான் அதே ப்ரிஸத்தை எடுத்துள்ளேன் இது உச்சம் இது இங்கிருந்து நீங்கள் யூகிக்கக்கூடிய அடிப்படை இது கோலிமேட்டர் இந்த கோலிமேட்டரை நீங்கள் காணக்கூடிய கோலிமேட்டர் இதுதான் மற்றும் ப்ரிஸத்தின் அடிப்படை கிட்டத்தட்ட ஒரு இணையாகும் இது நீங்கள் யூகிக்கக்கூடிய உருவத்திலிருந்து தான் நான் இந்த ப்ரிஸத்தை இடுவேன் இந்த அடிப்படை கோலிமேட்டர் அல்லது சம்பவ கதிர்களுக்கு கிட்டத்தட்ட இணையாக உள்ளது கோலிமேட்டரிலிருந்து இணையான கதிர்கள் ஒளிவிலகல் மேற்பரப்பில் விழும் சரி இதை நான் இங்கே வைக்கிறேன் இப்போது இப்போது நான் அவர்களைப் பார்ப்பேன் என்ற கோணத்தை மாற்றுவேன் நான் வெளிப்படும் கதிரைத் தேடும் போது இது சாதாரணமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பின்னர் கதிர்கள் வருகின்றன இது நிகழ்வின் கோணம் பின்னர் அது உள்ளே இருக்க வேண்டும் எனவே இது நமக்குள் வரும் கதிர் இது குறைந்தபட்ச விலகல் நிலையில் இருக்கும்போது இந்த தளத்திற்கு இணையாக இருக்கும் எப்பொழுதும் இந்த கதிர்கள் இந்த சம்பவம் கதிர்கள் எதுவாக இருந்தாலும் ஒளிவிலகும்போது அது அடித்தளத்தை நோக்கி வளைகிறது இது எனது அடிப்படை இந்த ஒளிவிலகல் கதிர் அடித்தளத்தை நோக்கி உள்ளது நான் இந்த கோணத்தில் பார்த்து குறைந்தபட்ச விலகலைக் கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் குறைந்தபட்ச விலகல் அல்ல இந்த ஒளிவிலகல் கதிர்கள் வெளிப்படும் கதிர்கள் இதை நான் சுழற்ற வேண்டும் இது நடைமுறையில் தங்கியிருப்பதைப் பொறுத்தது இது நான் காணக்கூடிய இயல்பானது இது நான் குறைக்கும் இயல்பானது இது உயரம் சரி நான் சற்று உயரத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை நீங்கள் ஒளியை நிறுத்த முடியுமா அது எனக்கு கிடைத்தது ஆனால் நான் நேரம் எடுத்தேன் நான் என்ன செய்வேன் நான் பார்ப்பேன் ஆமாம் அதனால் எனக்கு வெளிப்படும் கதிர்கள் விலகிய கதிர்கள் கிடைத்தன இது ஒளிவிலகலுக்குப் பிறகு நேரடி கதிர்கள் இந்த திசையில் இந்த கதிர் விலகிய கதிரைப் பெறுகிறேன் சரி ஆனால் அது குறைந்தபட்ச விலகல் நிலை அல்ல நான் அதை அமைக்க வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் நான்கோணத்தை மாற்றுவேன் அது திரும்பிச் செல்கிறது நான் மற்ற திசையை மாற்றினால் அது வேறு திசையில் செல்கிறது அது திரும்பி வருகிறது நான் தொலைநோக்கியை அமைக்க வேண்டும் அது குறைந்தபட்சம் என்று தோன்றுகிறது இப்போது நான் இந்த வழியில் சுழற்றினால் நான் இந்த வழியில் சுழற்றினால் அது திரும்பிச் செல்லும் குறைந்தபட்ச விலகல் நிலை நான் உண்மையில் அதை பூட்ட வேண்டும் மற்றும் பயன்படுத்த வேண்டும் இதுவும் ஒருவர் அதைப் பூட்டலாம் சரியான குறைந்தபட்ச விலகல் நிலையைக் கண்டறிவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சிறந்த திருகு கண்டுபிடிக்க இதைப் பயன்படுத்தலாம் ஆம் நான் நினைக்கிறேன் நான் கோணத்தை மாற்றினால் கோணம் அதிகரிக்கும் அல்லது சம்பவ கோணத்தை குறைத்தால் இது குறைந்தபட்ச விலகல் நிலை அடையும்

இந்த ஒளிவிலகல் கதிர்கள் இந்த திசையில் நகரும் எல்லா நேரங்களிலும் தொலைநோக்கியை குறைந்தபட்ச விலகல் நிலையில் அமைத்தேன் பின்னர் இந்த நிலையில் நான் தரவைக் கவனிக்க வேண்டும் தரவை நான் கவனிக்க வேண்டும் மீண்டும் குறைந்தபட்ச விலகல் வெர்னியர் எண் வெர்னியர் 1 வெர்னியர் 2 க்கான இந்த தரவு பின்னர் மீண்டும் பொதுவாக ஒவ்வொரு வழக்கிற்கும் மூன்று முந்தைய அவதானிப்புகளை நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் வெர்னியர் 1 மற்றும் இது வெர்னியர் 2 சரி அவதானிப்பு 1 இங்கே என்ன வாசிப்பு என்பது ஒரு முக்கிய அளவிலான வாசிப்பு வெர்னியர் அளவிலான வாசிப்பு ஆகியவற்றைக் குறிக்கவும் பின்னர் மொத்தத்தைக் கண்டுபிடிக்கவும் பின்னர் வெர்னியர் 2 கவனிப்பு 1 இலிருந்து வாசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் மீண்டும் அதை சரிசெய்ய முயற்சி செய்யுங்கள் மீண்டும் குறைந்தபட்ச விலகல் நிலையை சரிசெய்ய முயற்சித்து அதை சரிபார்க்கவும் பின்னர் தன்னிச்சையாக நாங்கள் மீண்டும் வாசிப்பை எடுப்போம் நாங்கள் வாசிப்பை எடுத்துக்கொள்வோம் குறைந்தபட்ச விலகல் நிலையை மீண்டும் அமைப்போம் வெர்னியர் 1 இலிருந்து இரண்டாவது செட் வாசிப்பு இரண்டாவது செட் வெர்னியர் 2 இரண்டாவது செட் வாசிப்பு சரி இதேபோல் மூன்றாவது செட் வாசிப்பு ஒருவர் எடுக்கக்கூடிய மூன்றாவது செட் வாசிப்பை எடுக்கலாம் இது வாசிப்பை எடுத்துக்கொள்வதற்கான வழிமுறையாகும் வாசிப்பை எடுத்துக்கொள்வது கடினம் அல்ல தொலைநோக்கியின் நேரடி நிலையில் இப்போது படிக்க வேண்டும் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் நான் இங்கிருந்து ப்ரிஸத்தை வெளியே எடுப்பேன் நான் செய்ய கூடாது இந்த வெர்னியர் அளவுகோல் நகரக்கூடாது நான் அதை ப்ரிஸம் அட்டவணையை இறுக்கமாக வைத்திருக்கிறேன் இந்த தொலைநோக்கி 1 ஐ இழந்து கவனமாக சுழற்றுவேன் அது கூடாது மற்றொன்று கவனமாக சுழற்றி நேரடி நிலைக்கு வரக்கூடாது நேரடி நிலைக்கு வாருங்கள் ஆம் ஆமாம் நான் அதை இறுக்கி நன்றாக திருகு பயன்படுத்துகிறேன் மற்றும் குறுக்கு கம்பியுடன் ஒத்துப்போகிறேன் இப்போது இதுதான் நிலை மற்றும் இந்த நிலைக்கு நேரடி நிலைக்கு மீண்டும் நீங்கள் வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 a வாசிப்பை கீழே 1 குறிப்பை அமைக்கவும் பின்னர் மீண்டும் இந்த நேரடி நிலையில் நீங்கள் மீண்டும் தன்னிச்சையாக சரிசெய்து பிழையை குறைக்க இரண்டாவது தொகுப்பை அமைக்கவும் பின்னர் இரண்டாவது தொகுப்பு இந்த 2 இன் வித்தியாசத்தை மீண்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் இது நேரடி மற்றும் அது விலகிய ஒன்று மற்றும் அந்த விலகல் ஒன்று குறைந்தபட்ச விலகல் எனக்கு இரண்டு வாசிப்பு உள்ளது இப்போது நான் இந்த 2 வாசிப்பின் வித்தியாசத்தை எடுத்துக் கொண்டால் இந்த கோணம் கிடைக்கும் குறைந்தபட்ச விலகல் தீட்டா 1 மற்றும் தீட்டா 2 வித்தியாசத்தை எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு ஒரு தரவு இரண்டாவது வாசிப்பு மூன்றாவது பின்னர் இது மீண்டும் 6 வாசிப்பு கிடைக்கும் இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மீண்டும் இரண்டாவது அல்லது நிமிடங்களில் மட்டுமே வித்தியாசம் இருப்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் பின்னர் இந்த 6 தரவின் சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் குறைந்தபட்ச விலகல் நிலையாக இருக்கும் இந்த வழியில் ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்திற்கான ஒரு ப்ரிஸின் குறைந்தபட்ச விலகலை அளவிட முடியும் ஒரு குறிப்பிட்ட அலைநீள ஒளிக்கு கொடுக்கப்பட்ட ப்ரிஸின் பொருளின் ஒளிவிலகல் குறியீட்டின் மூன்றாவது சோதனை நிர்ணயம் வேலை செய்யும் சூத்திரம் mu ஒளிவிலகல் குறியீடு பாவத்திற்கு சமம் ஒரு பிளஸ் டெல்டா மீ 2 பாவம் A ஆல் 2 இது 2 இந்த சோதனைக்கான வேலை சூத்திரம் ஒளிவிலகல் குறியீட்டைப் பெற இப்போது ஒளிவிலகல் குறியீட்டைப் பெற நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன நான் ப்ரிஸத்தின் கோணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் ப்ரிஸங்களின் குறைந்தபட்ச விலகலையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ப்ரிஸின் கோணம் ஒளியின் அலைநீளத்தில் வேறுபடுகிறது ஆனால் குறைந்தபட்ச விலகல் குறைந்தபட்ச விலகலின் கோணம் அது அலைநீளத்தைப் பொறுத்தது அதனால்தான் இந்த mu ஒளிவிலகல் குறியீடு அல்லது m முன்பு நான் n ஐப் பயன்படுத்தினேன் இங்கேயும் நீங்கள் n ஐப் பயன்படுத்தலாம் நான் இங்கே mu ஐப் பயன்படுத்தினேன் இந்த ஒளிவிலகல் குறியீடு அலைநீளத்தின் செயல்பாடாகும் அதனால்தான் ஒரு குறிப்பிட்ட அலைநீள ஒளிக்கு நாங்கள் எழுதியுள்ளோம் இந்த வழக்கில் சோடியம் டி 1 கோடு மற்றும் அலைநீளம் நமக்குத் தெரியும் இந்த அலைநீளத்திற்கு ஒளிவிலகல் குறியீடு எது சரி இது வேலை செய்யும் சூத்திரம் சோதனை ரீதியாக நாம் குறைந்தபட்ச விலகலின் ப்ரிஸம் மற்றும் கோணத்தை அளவிட வேண்டும் சரி சோதனையை பின்வரும் 1 ஐ அளவிடவும் ஏற்கனவே நாங்கள் சோதனை செய்துள்ளோம் உங்களிடம் தரவு உள்ளது அல்லது செய்யுங்கள் சோதனையைத் தொடர்ந்து குறைந்தபட்ச விலகலின் குறைந்தபட்ச கோணத்தை அளவிடவும் 2 நான் சரி என்று விவரித்தேன் பின்னர் mu ஐக் கணக்கிட இதைப் பயன்படுத்தவும் அது உங்கள் ஒளிவிலகல் குறியீடாக இருக்கும் இப்போது பிழை கணக்கீடு ஏனெனில் இங்கே ரெடிமேட் சூத்திரம் நாம் வேலை செய்யும் சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறோம் பிழை என்ன மிகவும் சாத்தியமான பிழை சதவீத பிழை ஒருவர் கணக்கிட வேண்டும் இங்கே mu இந்த டெல் முவுக்கு சமமான mu ஆல் உங்களுக்கு சமம் நீங்கள் இரு பக்க பதிவுகளிலும் பதிவு செய்தால் இந்த பிளஸ் பதிவின் சமமான பதிவின் சமமான பதிவையும் நீங்கள் அறிவீர்களா இந்த வழிமுறையின் பதிவை வேறுபடுத்துங்கள் டெல் மு மூலம் மு மற்றும் இதன் பதிவு இதன் மூலம் ஒன்று மற்றும் இந்த வேறுபாடு சரி இதன் மூலம் ஒன்று மற்றும் இதை வேறுபடுத்துவது காஸ் ஆகும் இது கட்டில் இருக்கும் இது கட்டில் ஒரு பிளஸ் டெல்டா மீ 2 இப்போது இந்த பகுதிக்கு டெல்டா ஏ பை 2 பிளஸ் டெல்டா டெல் டெல் எம் பை 2 டெல் டெல் மீ பை 2 ஓகே பிளஸ் இந்த பகுதி 1 பாவத்தால் A ஆல் 2 ஆல் இந்த டெலுக்குள் cos A ஆல் 2 cos பாவத்தால் பொருள் இது ஒரு கட்டில் A ஆல் 2 ஆகவும் இந்த பகுதிக்கு டெல் A ஆல் 2 ஆகவும் உள்ளது இது mu ஆல் டெல் மு ஆகும் இது A மற்றும் டெல் மீ மதிப்பு நமக்குத் தெரியும் இப்போது டெல் A மற்றும் டெல் m இன் டெல் என்ன கருவியின் குறைந்த எண்ணிக்கையை நீங்கள் அறிவீர்கள் இந்த ப்ரிஸத்தின் கோணத்தை நாம் அளவிட்டபோது அதை நினைவில் கொள்க தீட்டா 1 மற்றும் தீட்டா 2 ஆகியவற்றின் 2 வாசிப்பு எடுத்துள்ளோம் தீட்டா 1 மற்றும் தீட்டா 2 இன் வேறுபாடு இது 2 ஏ 2 டெல் தீட்டா ஏனெனில் இரண்டு நிகழ்வுகளுக்கும் குறைந்தது எண்ணிக்கை ஒரே மாதிரியாக இருந்தது டெல் ஒரு டெல் தீட்டாவுக்கு சமம் 1 வெர்னியர் மாறிலிக்கு சமம் வெர்னியர் என்றால் என்ன மாறிலி ரேடியனில் ஆம் நீங்கள் ரேடியனில் பயன்படுத்த வேண்டும் இதேபோல் டெல் எம் டெல் எம் என்பதும் நமக்கு எப்படி கிடைத்தது என்பது மீண்டும் உள்ளது தீட்டா 1 மற்றும் தீட்டா 2 ஆகிய இரண்டு வாசிப்புகளை எடுத்துள்ளோம் தீட்டா 1 மற்றும் தீட்டா 2 டெல் மீ சமம் டெல் தீட்டா 1 பிளஸ் டெல் தீட்டா 2 என்றால் 2 டெல் தீட்டா டெல் மீ டெல் வெர்னியர் நிலையான குறைந்த எண்ணிக்கையின் 2 மடங்குக்கு சமம் அதேசமயம் A க்கு இது வெர்னியர் மாறிலியின் ஒரு முறை ஏன் நான் இங்கே விளக்குகிறேன் டெல் ஏ மற்றும் டெல் எம் டெல் உங்களுக்கு தெரியும் மற்றும் பிற ஏ மற்றும் டெல் எம் உங்களுக்கு தெரியும் இங்கே நீங்கள் டெல் முவை 100 க்குள் கண்டுபிடிப்பீர்கள் அது உங்களுக்கு சதவீத பிழையைத் தரும் சரி நாங்கள் விவாதித்த எதற்கும் ப்ரிஸத்தின் கோணத்தை எவ்வாறு அளவிடுவது குறைந்தபட்ச விலகலின் கோணத்தை எவ்வாறு அளவிடுவது பின்னர் ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்திற்கான ப்ரிஸத்தின் பொருளின் ஒளிவிலகல் குறியீட்டை நாம் கணக்கிடலாம் நான் இங்கே நிறுத்துவேன் என்று நினைக்கிறேன் உங்கள் கவனத்திற்கு நன்றி